இந்த விரிவுரையில் ஆரம்பத்தில் பயனுள்ள நன்கு தெரிந்த சில ஃபங்க்ஷன்களை பார்ப்பதோடு அவைகளின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் மதிப்பீடு செய்யப் போகிறோம் நாம் பார்க்கப்போகின்ற முதலாவது ஒன்று எறர் ஃபங்க்ஷன் erf என குறிக்கப்படுகின்ற எறர் ஃபங்க்ஷன் என வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த ஃபங்க்ஷனின் வரைபடம் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது இப்பொழுது தெளிவாகவே t 0 வில் இதன் மதிப்பு 0 வுக்கு சமமாக இருக்கும் அதாவது அடுத்ததாக erf யின் மதிப்பைப் பார்க்கலாம் ஆகவே வரையறையின்படி அதன் மதிப்பு பின்வருமாறு இருக்கும் நாம் ux2 என பிரதியிடுவோம் ஆதலால் du2xdx அதாவது dxdu2u மற்றும் இன்டகிரேஷனின் லிமிட்டுகள் மாறாமலே இருக்கும் பின்னர் நம்மிடம் இருப்பது இதை நாம் நேரடியாக ஒரு காமா ஃபங்க்ஷனாக சொல்ல முடியும்

ஆகவே t → ∞ யில் எறர் ஃபங்க்ஷனின் மதிப்பு 1 க்கு சமம் erfc என குறிக்கப்படுகின்ற காம்ப்ளிமென்ட்றி எறர் ஃபங்க்ஷன் என நாம் அழைக்கின்ற வேறொரு ஃபங்க்ஷன் உள்ளது மற்றும் அது என வரையறுக்கப்பட்டுள்ளது ஆகவே நாம் இந்த இன்டகிரலை இரண்டு பகுதிகளாக பின்வருமாறு பிரிக்க முடியும்

இதை நாம் என எழுத முடியும் இந்த ஃபங்க்ஷன்கள் பல்வேறு விதமான பொறியியல் கணக்குகளைத் தீர்க்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் erft யின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை மதிப்பீடு செய்வோம்

இன்டகிரல் தியோரத்தைப் பயன்படுத்தி லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மின் அடிப்படை வரையறையில் இருந்து நமக்குக் கிடைப்பது விரிவான படிகளுக்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லைடை பார்க்கவும் xs2u என நாம் எடுத்தால் இந்த கேஸில் இது பின்வருமாறு மாற்றப்படும்

இப்பொழுது erf யின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மாக என்ன இருக்கும் என்று பார்ப்போம்

மற்றும் என எடுப்போம் ஆதலால் இங்கிருந்து நேரடியாக F00 என நாம் கூறமுடியும் மற்றும் லீப்னிஸ் இன்டகிரல் தியோரத்தை பயன்படுத்தி எனவே F யின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இங்கு ஆகவே நாம் F யின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை பின்வருமாறு எழுத முடியும்

இப்பொழுது நாம் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் யின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என நமக்குத் தெரியும் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பிராப்பர்டியை பயன்படுத்தி இப்பொழுது நாம் என சொல்ல முடியும் பவர் ஆஃப் t ஆல் மல்டிப்பிளிக்கேஷன் செய்யும் தியோரத்தை பயன்படுத்தி நம்மிடம் இருப்பது இந்த எறர் ஃபங்க்ஷன் பல்வேறு பொறியியல் கணக்குகளில் பயன்படுவதால் நாம் எப்பொழுதும் இந்த ஃபங்க்ஷனை கடந்து வருகிறோம் மேலும் நமக்கு இதன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியுமானால் நமக்கு அது பல்வேறு கணக்குகளைத் தீர்க்க பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்மிடம் இருப்பது என வரையறுக்கப்பட்டுள்ள யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆர் ஹெவிஸைட்ஸ் யூனிட் ஃபங்க்ஷன் Unit step function or Heaviside's unit function இந்த ஃபங்க்ஷனின் வரைபட விளக்கம் விரிவுரை ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் இதன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை மதிப்பீடு செய்வோம் வரையறையைப் பயன்படுத்தி அடிக்கடி பல்வேறு பொறியியல் பணக்குகளில் தோன்றுகின்ற யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் என நாம் அழைக்கின்ற என குறிக்கப் படுகின்ற வேறொரு முக்கியமான ஃபங்க்ஷன் உள்ளது மேலேயுள்ள ஸ்லைடில் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ள டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் என வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு ϵ0 மற்றொரு அர்த்தத்தில் இதை நாம் என எழுத முடியும் தெளிவாகவே டைராக் டெல்டா ஃபங்க்ஷனை 0 முதல் ∞ வரை நாம் இன்டகிரேட் செய்தால் நமக்கு மதிப்பு 1 எனக் கிடைக்கும் அதாவது படத்திலிருந்து நாம் பார்க்கலாம் எப்போதெல்லாம் c ஆனது 0 வை அணுகுகின்றதோ அப்போதெல்லாம் அத்தகைய முறையில் இந்த ரெக்டேங்கிளின் ஏரியா 1 ஆக இருக்கும்படி உயரம் ஐ அணுகுகின்றது ஆகவே ϵ → 0 - வில் நாம் மற்றும் என எழுதலாம் கொடுக்கப்பட்ட எந்தவொரு ஃபங்க்ஷன் ft க்கும் மீன் வேல்யூ தியோரத்தைப் பயன்படுத்தி இப்பொழுது இருபக்கங்களிலும் ஆனது 0 வை அணுகும்படி லிமிட் எடுத்தால் நமக்கு என கிடைக்கும் நாம் சமன்பாடு - இல் என போட்டால் பின்னர் நமக்குக் கிடைப்பது வரையறையின் மூலம் இப்பொழுது சில பயன்பாடுகளைப் பார்ப்போம் நாம் இன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்க

அப்படிப்பட்ட ஒத்த கருத்துக்களை சமாளிக்க டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் அறிமுகப்படுத்தப்பட்டு மெக்கானிக்சில் மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இது அதன் முக்கியத்துவத்தைக் குறிக்கிறது எனவே இந்த ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை பற்றிய அறிவைக் கொண்டிருப்பது அவசியம் ஆகிறது நாம் ரெக்டேங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷனை என வரையறுப்போம் இங்கு 0ab மற்றும் h ஒரு கான்ஸ்டன்ட் வரையறையின் மூலம் F - இன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பின்வருமாறு கொடுக்கப்படுகிறது

நன்றி